காலை வணக்கம் நண்பர்களே நாம் பின்வரும் இரு நிபந்தனைகளை நிறைவு செய்ய விங்கை எவ்வாறு லொக்கேட் செய்வது எங்கே லொக்கேட் செய்வது விங்கிற்கு செட்டிங் ஆங்கிள் கொடுக்க வேண்டுமா தேவை இல்லையா டெயிலின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் கிடைமட்ட டெயிலிற்கு டெயில் செட்டிங் ஆங்கிள் கொடுப்போமா அல்லது தேவை இல்லையா என விவாதித்தோம் முதலாவதாக விமானம் ஸ்டாடிக்காக நிலையாக இருக்க வேண்டும் அதாவது ∂CM𝜕𝛼 0 மற்றும் CM 0 அதனால் என்னால் நேர்மறை அட்டாக் கோணத்தை குறைக்கமுடியும் வடிவமைப்பை கருத்து வடிவமாக மாற்றுவதில் தொடங்கி Cm வெர்சஸ் CL என்பது இது போன்ற ஏதாவது ஒன்றாக இருக்கும் என்றும் மற்றும் இந்த சாய்வு ஆனது எதிர்மறை ஸ்டேட்டிக் மார்ஜின் மேலும் ஸ்டாடிக் மார்ஜின் என்பதை இது நடுநிலைப் புள்ளி மற்றும் CG போன்ற ஒன்று என வரையறுத்தோம் பின்பு இந்த வித்தியாசமே ஸ்டாடிக் மார்ஜின் எனவும் மேலும் இது சில சதவிகித கார்டு ஆக குறிப்பிடலாம் உதாரணமாக 15 ஸ்டாட்டிக் மார்ஜின் என சொல்லலாம் அதாவது இந்த இடைவெளி 0 15 c சராசரி ஏரோடைனமிக் கார்டு c என்பது விங்கின் ஏரோடைனமிக் கார்டு இதை நாம் இவ்வாறாக வடிவமைக்கிறோம் என்றால் எனக்கு 15 சதவிகித ஸ்டேட்டிக் மார்ஜின் வேண்டும் பொதுவாக விமானங்கள் 5 முதல் 10 வரை அல்லது அந்த சதவீதத்தை ஒட்டிய அளவுடன் வடிவமைக்கப்படும் ஆனால் ஒரு கருத்தியல் நிலையில் நாம் ஒரு நடுத்தரமான மதிப்பை எடுத்துக்கொள்வோம் பின்னர் நாம் செய்முறையாக உணர்வதன் மூலம் இதன் அளவை கண்டறிந்து பின்பு பயன்படுத்துவோம் CG யைக் கையாள்வதில் நிறைய சிரமங்கள் இருக்கக்கூடும் Cm வெர்சஸ் CL ஐ அறிந்தவுடன் என்னால் எளிதாக Cm வெர்சஸ் α மதிப்புகளின் அடிப்படையில் இதைக் காட்சிப்படுத்தி காணமுடியும் இப்பொழுது இதில் சாய்வு ∂CM𝜕𝛼 மற்றும் 𝛼 ஆக இருக்கும் இப்போது என்னால் எளிமையாக எடைக்கு சமமான லிஃப்டை பெறமுடியும் CL ற்கு தேவையானவை எவை என எனக்கு தெரியும் எனில் CL CL0 CL எனவே நான் ஆல்பாவைப் பெற முடியும் நீங்கள் கருத்தியல் கட்டத்தில் அனைத்து லிஃப்ட் மதிப்புகளும் விங்கில் இருந்து வருகிறது எனக் கருதுகிறோம் ஆனால் உண்மையான நடைமுறையில் சில லிஃப்ட் அளவுகள் ஃப்யூசலேஜில் இருந்தும் வரும் என்று எங்களுக்குத் தெரியும் சில லிஃப்ட் மதிப்புகள் டெயிலில் இருந்தும் வரும் ஆனால் ஒரு கருத்தியல் கட்டத்தில் விங் ஆதிக்கம் செய்வதால் லிஃப்டைப் பொருத்தவரை இந்த தோராயப்படுத்தலை நான் மேற்கொள்கிறேன் இதை Cm வெர்சஸ் α க்கு மாற்றி இப்போது நான் இங்கே Cm0 இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பைக் கொண்டிருக்க வேண்டும் என்பதைக் காண்கிறேன் இது விங் மூலமாகவோ நான் எப்படி கேம்பர்டு விங்கை வைத்திருக்கிறேன் என்பதை பொருத்தும் இரு பிரிவினூடாகவும் உருவாக்கப்பட வேண்டும் விங்கின் a c ஐ சற்று தள்ளி விமானத்தின் CG யை விட சற்று முன்னால் நான் வைத்திருந்தால் எனக்கு இது நேர்மறையாக ஆகும் என்பது தெரியும் ஆனால் இது எப்போதும் கேம்பர்டு ஏரோஃபாயில் இல் எதிர்மறையாகவே இருக்கும் ஆனால் இது ஒரு ரிஃப்லெக்ஸ் ஏரோஃபாயிலுக்கு நேர்மறையாக மாறும் எனவே கேம்பர் ஒரு நேர்மறையான கேம்பர் மற்றும் எதிர்மறை கேம்பர் ஆக இருக்கும் ஆனால் நான் வழக்கமான அர்த்தத்தில் கேம்பர்டு ஏர்ஃபாயில் என்று கூறுவது விங்கின் Cmac எதிர்மறையாகவே இருக்கும் என்பதால் Cm0 இன் சில நேர்மறையான மதிப்பு எனக்கு தேவைப்படுவதால் இந்த பங்களிப்பை நான் தவிர்க்க வேண்டும் எனவே இந்த ஜென்டில்மேன் இன் மதிப்பை நேர்மறையாக்குவதன் மூலம் இதை நான் ரத்து செய்ய முடியும் அதாவது நான் விங்கின் a c of the wing விமானத்தின் CG ஐ விட்டு சற்று தள்ளி வைப்பதன் மூலம் மற்றும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நான் இங்கு வந்து இதற்கு 0 மதிப்பை வைத்திருந்தாலும் கூட நான் lt க்கு எதிர்மறை மதிப்பை கொடுப்பதன் மூலம் நேர்மறை மொமன்டை கட்டுப்படுத்தலாம் அல்லது உருவாக்கலாமா என்பதை காண முயற்சிக்கிறேன் அது கிடைமட்ட டெயில் எதிர்மறையின் டெயில் செட்டிங் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் அதன் பங்களிப்பை மேம்படுத்த விரும்பினால் இந்த ஜென்டில்மேன் VH டெயில் கன அளவு விகிதம் ஒரு முக்கிய பங்கைக் கொண்டிருக்கும் அதனால்தான் ஒரு வடிவமைப்பாளர் டெயில் கன அளவின் அடிப்படையில் செயல்படுகிறார் முதல் கேள்வி நான் எவ்வளவு டெயில் கன அளவை சரியாக எடுக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார் அவர் உடனடியாக டெயில் கனஅளவின் விளைவைப் பார்க்க முடியும் நீங்கள் டெயில் கன அளவு விகிதத்தை அதிகரிக்கும் போது உங்கள் நடுநிலை புள்ளி பின்னோக்கி நகர்ந்து அது மேலும் அதிகமாக நிலையானதாகிறது ஏனெனில் VH இங்கே சரியாக உள்ளது எனவே ஒரு வடிவமைப்பாளருக்கு அவர் எப்போதும் இந்த தகவலை வெவ்வேறு ஒத்த விமானங்களுக்கு பயன்படுத்த முயற்சிப்பார் டெயில் கன அளவு விகிதம் என்ன என்பதைப் பொருத்து அவர் அந்த எண்ணை சரியாக எடுத்துக்கொள்கிறார் வரலாற்றுத் தரவைப் பயன்படுத்துவதற்கு முன்பு இந்த விமானத்தின் Cm0 ஆனது விங்கின் Cmac என்ற எக்ஸ்பிரஷனை ஒரு முறை பார்ப்போம் நான் கருத்தியல் வடிவமைப்பைச் செய்யும்போது எனக்கு இது தெரியுமா என்று கேட்டால் பதில் ஆம் தெரியும் ஏனென்றால் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு ஏரோஃபாயில் ஐ தேர்ந்தெடுத்து உள்ளீர்கள் ஏரோஃபாயில் என்னவென்று தெரியும்போது விங்கின் Cmac எனக்கு தெரிய வரும் எனக்கு CL0 தெரியுமா ஆம் எனக்கு CL0 தெரியும் ஏனென்றால் நான் ஒரு ஏரோஃபாயில் ஐ தேர்ந்தெடுத்துள்ளேன் அது ஒரு 6 சீரிஸ் ஏரோஃபாயில் ஆகவோ ஒரு லேமினார் ஏரோஃபாயில் ஆகவோ இருக்கலாம் பின்னர் கேள்வி என்னவெனில் விமானத்தின் XCG எனக்குத் தெரியுமா அதுதான் மிகவும் கடினமான பகுதியா எனவே மீண்டும் வரலாற்றுத் தரவின் பயன்பாடுகளை பயன்படுத்தத் தொடங்குகிறோம் இது 40 சதவிகிதம் அல்லது 38 சதவிகிதம் முதல் 45 சதவிகிதம் வரை இருக்கும் என்று நமக்கு தெரியும் அந்த வரம்பைச் ஒட்டி விங்கின் முன்னணி விளிம்பிலிருந்து அல்லது புரோப்பல்லரிடமிருந்து சொல்லலாம் தோராயமாக மொத்த நீளத்தின் 38 முதல் 45 சதவிகிதம் ஆக நாம் கண்டறியும் தொலைவே CG இவை எண் அளவுகள் மேலும் ஒரு நல்ல வடிவமைப்பாளர் சரியாக CG எங்கே அமைந்துள்ளது என்று வெவ்வேறு கட்டமைப்பிலிருந்து பார்ப்பார் CG பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தபோது நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தந்தேன் விமானத்தின் CG ஆனது உங்களிடம் உள்ள பேலோட் வகை அல்லது உங்களிடம் உள்ள பயணிகள் அமைப்பின் வகையைப் பொறுத்தது ஏர்பஸ் போயிங் போல பயணிகள் இங்கு அமர்ந்திருக்கும் விமானத்தை நீங்கள் பார்த்தால் அதில் CG பின்னோக்கி செல்லும் போக்கு உள்ளது ஆனால் உங்கள் செஸ்னா 206 போன்ற ஒரு விமானத்தைப் பார்த்தால் இங்கு பெரும்பாலான பயணிகள் அடைத்து வைக்கப்பட்டது போல உள்ளது எனவே இந்த பகுதி மிகவும் காலியாக உள்ளது எனவே CG மொத்த நீளத்தில் சுமார் 25 சதவிகித அளவில் இருந்தால் நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீர்கள் எனவே நீங்கள் எந்த வகையான விமானங்களைச் செய்கிறீர்கள் என்பதைப் கருத்தில் கொள்வது முக்கியம் எனவே நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் 38 சதவிகிதத்திற்கு பதிலாக 25 சதவிகிதம் என எழுதிக் கொள்கிறேன் இது 40 சதவிகிதம் என்று சொல்லலாம் இது சற்று உயர்ந்த அளவில் இருக்கும் இதை சரிசெய்து விடுகிறேன் ஆனால் இது ஒரு வழிகாட்டுதல் மட்டுமே எனது கோரிக்கை எப்போதும் ஒவ்வொரு விமானமும் ஒவ்வொரு விதமாக பணி தேவைகளை கொண்டு இருப்பதால் ஒரு பேஸ்லைன் விமானத்திற்கு நீங்கள் நிறைய வெயிட்டேஜ் கொடுங்கள் மற்றும் அதன்படி நீங்கள் இல்லாவிட்டால் CG இன் காரணமாக சேதம் ஏற்படும் என்பதை நாம் காண்போம் CG பற்றி கவனமாக இல்லை எனில் கடைசி நேரத்தில் பல விஷயங்களை மாற்ற நேரிடும் செஸ்னா 206 ஐ கொண்டு சரிபார்க்கலாம் நம்மிடம் செஸ்னா 206 உள்ளது இதில் மொத்த நீளம் 28 அடி அளவிலும் மற்றும் உங்கள் CG சுமார் 6 அடி அளவிலும் உள்ளதை என்னால் காண முடிகிறது எனவே இது எவ்வளவு வருகிறது 628 அதாவது 314 எனவே 3 02 சுமார் 22 சதவீதம் சரி இது மிகவும் முன்னோக்கி அமைந்திருக்கும் CG ஆகும் எனவே அந்த அளவை ஒட்டி நான் 25 அல்லது 40 என்று நான் எழுதும்போது ஐயா 22 சதவிகிதம் தானே அங்கே உள்ளது என்று என்னை கேட்க வேண்டாம் ஆகையால் நீங்கள் என்ன வகையான உள்ளமைவைச் செய்கிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்வது உங்கள் பொறுப்பு ஏனென்றால் இறுதி நோக்கம் நீங்கள் சரக்கு அல்லது பயணிகளை எடுத்துச் செல்வதே எனவே நாம் செய்ய வேண்டியது முதலில் லேஅவுட்டை பார்க்க வேண்டும் இது மிக முக்கியம் நாம் எப்படி எல்லாவற்றையும் அமைக்கப் போகிறோம் என்பதைப் பொறுத்து பின்னர் நாம் விங் போன்றவற்றை எடுத்துக்கொள்ள தொடங்குகிறோம் எனவே ஒரு லேஅவுட் இன்ஜினியர் மற்றும் ஏரோ டைனமிஸ்ட் அல்லது ஒரு விமான இயக்கவியல் அல்லது வடிவமைப்பு என்ஜினீயர் இடையே எப்போதும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எனவே இது வாழ்க்கையின் ஒரு பகுதி எனவே இந்த கட்டத்தில் எளிமையான முறையில் சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் CG பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பல்வேறு வகையான விமானங்களுக்கான புள்ளிவிவர தரவுகளை பார்ப்பது நல்லது இந்த இடத்தில் நிறைய அக்கறை செலுத்த வேண்டும் கருத்தியல் கட்டத்தில் எத்தனை விஷயங்களை நம் கையில் வைத்திருக்கிறோம் என இப்போது நான் விவாதித்தேன் ஏனென்றால் நாம் ஏரோஃபாயிலை தோராயமாக முடிவு செய்துள்ளோம் எனவே உங்களுக்கு இந்த மதிப்பை தெரியும் இந்த மதிப்பை நீங்கள் அறிவீர்கள் விங்கின் Xac மற்றும் CLα டெயில் ஆகியவற்றை நீங்கள் அறிவீர்கள் இதனால் சில சமச்சீர் ஏரோஃபாயில்களை தேர்ந்தெடுப்போம் அதைப் பற்றி நாம் பின்னர் விவாதிப்போம் பொதுவாக ஒரு சமச்சீர் ஏரோஃபாயில் கொண்ட டெயில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் அதன் ஏஸ்பெக்ட் ரேஷியோ டெயிலானது விங்கிற்கு அடுத்து அமைவதை உறுதிசெய்ய விங்கின் அஸ்பெக்ட் ரேஷியோவை விட குறைவாக இருக்க வேண்டும் உங்களுக்குத் தெரிந்த இந்த விஷயங்கால் இப்பொழுது இந்த எண்ணைப் பற்றி எனக்கு ஒரு நல்ல கண்ணோட்டம் கிடைத்துள்ளது எனவே எது முக்கியம் நம்மை யார் காப்பாற்றப்போவது VH ஆ மேலும் VH என்றால் என்ன டெயில் கன அளவு விகிதம் நான் ஏன் VH க்கு இவ்வளவு அதிகமான எடையைக் கொடுக்கிறேன் போன்றவைகளை பார்ப்போம் VH என்பது டெயில் கன அளவு விகிதம் ஆகும் நான் கிடைமட்ட டெயில் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் பொதுவாக இது விங் என்றால் இது டெயில் இது டெயிலின் a c of the tail சரி மேலும் நாம் இது விமானத்தின் CG என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே lt டெயில் மொமன்ட் அளவு ஆனது விமானத்தின் CG மற்றும் டெயிலின் a c of the tail ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தூரத்தால் வரையறுக்கப்படுகிறது ஆனால் முழு பிரச்சனையும் இந்த கட்டத்தில் CG பற்றி நமக்கு உறுதியாக தெரியவில்லை என்பதில் உள்ளது CG அதில் மாறுபாடு இங்கு இருக்கும் சில சமயம் நாம் பேசிக்கொண்டிருக்கும் lt இன் அளவு என்ன என்பதை பெறுவது கடினம் ஆனால் ஒரு கருத்தியல் கட்டத்தில் நாம் என்ன செய்வது உண்மையில் VH ஐ வரையறுக்கும் போது VH St Sw l tc இதுவே கருத்தியல் கட்டத்தில் கார்டு ஆகும் விங்கின் a c க்கும் டெயிலின் a c க்கும் இடையிலான தூரமாக lt எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆனால் டெயிலின் காரணமாக பொதுவாக மொமன்ட் CG ஐ பொருத்து வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே இந்தத் தொலைவு lt டெயிலின் a c of the tail CG க்கும் இடையே உள்ள தொலைவு முக்கியமானது ஆனால் நாம் இந்த நீளத்தை பயன்படுத்துகிறோம் அதே நேரத்தில் விமானத்தின் CG மற்றும் விங்கின் a c a of the wing ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசமும் உங்களுக்குத் தெரியாது எனவே இது ஒரு மோசமான அனுமானம் அல்ல ஏனெனில் இது உங்கள் அணுகுமுறையை எளிதாக்குகிறது ஏனெனில் நீங்கள் புள்ளிவிவர தரவைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் நான் பல விஷயங்களைச் சொல்லும்போது முதலில் இதை அழித்து விடுகிறேன் எனக்கு தோராயமாக ஃப்யூசலேஜ் நீளம் என்ன என அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் ஃப்யூசலேஜ் இன் மேல் டெயில் விங்கை நிறுவப் போகிறீர்கள் ஃப்யூசலேஜ் நீளத்தின் அடிப்படையில் இதை எங்கே லோக்கேட் செய்வது என நான் அறிய வேண்டும் ஃப்யூசலேஜ் இன் நீளம் மற்றும் விட்டம் என்ன என்பதை நான் எவ்வாறு அறிவது நம் தேவை என்ன என்பதைப் பொருத்து இது ஒரு முழுமையான பயணிகள் விமானம் பெரிய விமானம் எனில் நீளமானது முக்கியமாக எத்தனை பயணிகள் கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்பதை பொருத்து தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாம் மீண்டும் புரிந்து கொள்கிறோம் மேலும் அவர்களால் எய்சல் இன் வழியாக நடக்க முடியும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவே அது விட்டத்தை முடிவு செய்யும் ஆனால் அது பொதுவான ஏவியேஷன் வகையைச் சார்ந்த செஸ்னா 206 எனில் 4 அல்லது 6 நபர்கள் அமர்வதே எவ்வளவு கடினம் என்பதை நாம் அறிவோம் மேலும் அவர்கள் எய்சல் இன் வழியாக நடந்து செல்ல வேண்டும் அவர்கள் தவழ்ந்து சென்று அமரலாம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் வடிவமைக்கப் போகும் விமான வகை ஃப்யூஸலேஜ் ஆகியவற்றை தீர்மானிக்கும் விமானத்தின் மொத்த எடை ஐ பயன்படுத்தி மதிப்பிடப்பட கூடிய ஒரு சிறந்த புள்ளிவிவர தரவு புள்ளிவிவர வழிகாட்டல் உள்ளது மேலும் இந்த பியூஷலேஜ் நீளமானது பின்வருமாறு வழங்கப்படுகிறது L aW0c தற்போது செயில் பிளேன்ற்கு உதாரணம் தருகிறேன் ரேமரை குறிப்பிடக்கூடிய ஒரு எண் அன்பவர்டு a மற்றும் c மேலும் பவர்டு செயில் பிளேன் பின்பு பொது ஏவியேஷன் ஒற்றை என்ஜின் பொது ஏவியேஷன் இரட்டை என்ஜின் மற்றும் டர்போ ப்ரோப் ஆகியவை நம்மிடம் உள்ளது மேலும் அனுபவர்டு செயில் பிளேன் ற்கான வழக்கமான மதிப்புகள் a விற்கு 0 86 c ற்கு 0 48 மேலும் பவர் வகைக்கு 0 71 0 48 ஆகும் பொது ஏவியேஷன் ஒற்றை எஞ்சின் ற்கு இந்த அளவு 4 37 மற்றும் 0 23 பின்பு இரட்டை எஞ்சின் ற்கு இந்த அளவு 0 டர்போ ப்ரோப் ற்கு இது 0 இவை புள்ளியியல் எண்கள் மற்றும் இவை சிறந்த தொடர்புகளை அளிக்க மேலும் இதனைப் பயன்படுத்தும் போது இந்த FPS இந்த FPS அமைப்பை பயன்படுத்துவது முக்கியம் என்பதை புரிந்து கொள்க புதிய புத்தகங்கள் உங்களுக்கு SI அளவீடுகளில் எல்லாவற்றையும் அளிக்கலாம் ஆனால் நான் FPS இல் அளிப்பதால் இது எவ்வாறு இருக்கும் என காணலாம் நான் செஸ்னா 206 மற்றும் சைனஸ் 912 உடன் சோதனை செய்து பார்க்கிறேன் செஸ்னா 206 ஒரு பொது ஏவியேஷன் சிங்கிள் என்ஜின் விமானம் மற்றும் எடை 3000 பவுண்டுகள் கொண்டது எனவே c இன் அடுக்கில் 3000 c யின் அளவு என்ன c இன் அளவு 0 0 23 பெருக்கல் 4 37 தற்போது இது 28 அடியை ஒட்டிய அளவிற்கு வரும் 28 7 அடி உண்மையான அளவீடானது நான் பார்த்த அளவில் சுமார் 28 வருமாறு செய்துள்ளோம் 28 அடி 4 அங்குலங்கள் இது செஸ்னா 206 க்கானது பின்னர் நான் சைனஸ் 912 க்கான தொடர்பை சரிபார்க்கிறேன் இது ஒரு மோட்டார் கிளைடர் ஆகும் எனவே இது செயில் பிளேன் பவர்ட் மற்றும் இதன் எடை நான் சரி பார்த்த அளவில் 1200 பவுண்டுகள் எனவே இந்த 1200 ற்கு இது செயில் ப்ளேன் பவர்டு ஆக இருந்தால் 0 71 இந்த 0 71 பெருக்கல் 1200 இன் அடுக்கு 0 இதன் மதிப்பு 21 அடியாக கிடைக்கிறது 3 அடி எனவே இந்த தொடர்பானது மிகச் சிறப்பாக வேலை செய்கிறது என்பதை நீங்கள் காணலாம் மேலும் ரேமருடைய புத்தகத்தில்Raymer's book அதன் ஆசிரியரும் இது சிறப்பான தொடர்பை கொடுப்பதாக விவாதிக்கிறார் FPS அளவீட்டில் இந்த தொடர்பை நீங்கள் எளிதாக பயன்படுத்தலாம் மேலும் விரைவாக ஃப்யூஸலேஜ் நீளம் என்ன என்பதை பெறலாம் என்பதே கருத்து ஃப்யூஸலேஜ் நீளத்தை நாம் பெற்றவுடன் இப்போது கிடைமட்ட டெயில் விங்கை எங்கே லோக்கேட் செய்வது என்பது எளிதாகிறது காற்றில் நகரும் சில பொருட்கள் குறிப்பாக ஃப்யூஸலேஜ் ஒரு காற்றில் நகரும் உருளையை நாம் எடுத்துக் கொண்டோம் எனில் அதன் நீள விட்ட விகிதம் என்ன இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது மிக முக்கியம் இதனால் டிராக் முடிந்தவரை குறைவாக உள்ளவாறு இருக்க வேண்டும் மேலும் சில வழிகாட்டுதல்கள் உள்ளன சப்சொனிக்ற்கு ஒரு நிலையான உட்புற கன அளவு ld ஆனது 3 ற்கு 5 மற்றும் சூப்பர்சோனிக்ற்கு ld 12 ஐ விட அதிகம் 12 அல்லது 14 இந்த எண்கள் சரியானவை எனவே இது ஸ்லென்டர்னஸின் ஃப்யூசலெஜ் எவ்வளவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பெற உதவக்கூடும் ஆனால் ஒரு விஷயத்தை மறக்க வேண்டாம் நீங்கள் ஒரு செஸ்னா 206 ஐ வடிவமைக்கிறீர்கள் என்றால் அதற்கான தேவைகள் வேறு பின்னர் பேசஞ்சர்ற்கு ஏய்சல் இல் செல்லகூடிய வகையிலான தேவை உள்ளது எனவே அதற்கு உயரம் தேவையில்லை செஸ்னா 206 இல் நீங்கள் உள்ளே சென்று உட்கார மட்டுமே வேண்டும் அதனால் விட்டம் தானாக குறையும் உண்மையில் ஒரு ஃப்யூசலேஜை நீங்கள் வடிவமைக்கும் போது அந்த விஷயங்கள் அனைத்தும் முக்கிய பங்காற்றும் நாம் இந்த விஷயங்களை இணைக்க முயற்சிப்போம் ஆனால் இது ஒரு கருத்தியல் கட்டத்தில் உள்ளது எவ்வளவு நீளம் சரியாக இருக்கும் என்பது போன்ற தோராயமான யோசனையை எவ்வாறு பெறுவது என்பதை நீங்கள் அறிந்திருப்பது அவசியம் நாம் இப்பொழுது தான் வகுப்பறையை விட்டு வெளியே வந்துள்ளோம் என நினைக்கிறேன் நாம் படங்கள் வரைவது கரும்பலகை சமன்பாடுகள் ஆகியவற்றுக்கு போதுமான நேரத்தை செலவிட்டு உள்ளோம் இப்பொழுது நாம் கற்றதை சோதனை செய்து பார்ப்போம் எவ்வாறு நம் மனம் விமானத்தைக் கண்டவுடன் உற்சாகம் அடைகிறது உதாரணமாக நான் விமானத்தை இந்த கோணத்தில் கண்டால் இந்த விங்கின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதே என் மனதில் வரும் முதல் கேள்வி மேலும் நான் செஸ்னா 206 விமானத்தின் அருகே நின்று கொண்டிருக்கிறேன் மேலும் இந்த அளவானது நான் பெற்ற எல்லா பதிவுகளிலும் 36 அடி உயரத்தை ஒட்டி உள்ளது நீங்கள் இதை எளிமையாக மீட்டர் அளவிற்கு மாற்றலாம் 28 இது 11 மீட்டரை ஒட்டியிருக்கும் 11 முதல் 12 மீட்டர் அளவுக்குள் இருக்கும் எனவே அது ஸ்பேன் எவ்வாறு இருக்கும் என்பதற்கான யோசனைகளை வழங்குகிறது ஏனெனில் அந்த தகவல்களை நான் அறிய வேண்டும் என் அடுத்த கேள்வி என்னவெனில் இது தான் ஸ்பேன் ஆக இருந்தால் விங்கின் பரப்பு என்ன ஏனெனில் நாம் விங் லோடிங்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் எனவே விமானத்தின் விங் லோடிங் என்னவென்று எனக்கு தெரிய வேண்டும் ஏனெனில் கடந்த சில விரிவுரைகளாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த அளவை நான் செய்தால் பரப்பு என்ன என்று நான் பார்ப்பேன் மேலும் இந்த விமானத்திற்கு விமான பரப்பு 174 சதுர அடி அளவு 16 சதுர மீட்டர் அளவிற்கு சமமாக இருக்கும் மேலும் இப்போது நான் விங் லோடிங் என்னவென்று அறிய வேண்டும் எனவே நான் இந்த செஸ்னா 206 விமானங்களின் மொத்த எடையை எடுத்துக்கொள்கிறேன் மொத்த எடையானது 1636 kg அளவு உள்ளது எனவே மொத்த எடை 1636 kg மற்றும் விங் பரப்பு 16 17 சதுர மீட்டர்கள் எனவே என்னை பொருத்தவரை விங் லோடிங்கை பெறுவது மிக சுலபம் விங் லோடிங் ஆனது ஒரு சதுர மீட்டருக்கு 100 105 110 kg என்ற அளவில் இருக்கும் பின்பு நீங்கள் பொது ஏவியேஷன் ஒற்றை என்ஜின் விமானத்திற்கு புள்ளிவிவர தரவுகளிலிருந்து சரி பார்க்கலாம் விங் லோடிங் ஆனது ஒரு சதுர மீட்டருக்கு 100 kg என்ற அளவில் இருக்கும் இதை நான் பார்த்தவுடன் உடனடியாக புரோப்பலரை காண்பதை தவிர்க்க முடியாது முதலில் நான் காண்பது இங்கே புரோப்பலர் உள்ளது இதேபோல் மூன்று புரோப்பலர்கள் உள்ளன செயல்திறன் மற்றும் வெளிப்படும் ஆற்றலில் தனித்தன்மையை கொண்டுள்ள இரு புரோப்பலர் விமானம் இங்கே உள்ளது ஒரு கருத்தியல் வடிவமைப்பாளராக நீங்கள் பார்த்தால் இந்த ஒவ்வொரு புரோப்பலரின் நீளம் எவ்வளவு என நான் அறிய விரும்புகிறேன் புரோப்பலர் நீளம் சுமார் 3 மீட்டர் மற்றும் இது வேரியபுல் பிட்ச் புரோப்பலர் என்பது உங்களுக்கு தெரியும் இது நான் பல்வேறு பறக்கும் சூழல்களில் ஆற்றலை அதிகப்படுத்த வேண்டுமெனில் பயன்படும் எனவே நான் மாறுபட்ட பிட்ச் கோணங்களில் பறக்க வேண்டும் அந்த நிலையில் புரோப்பலர் உயர்ந்தபட்ச செயல்திறனை கொண்டுள்ளது என்பதை நான் உறுதி செய்ய வேண்டும் இப்பொழுது நாம் வகுப்பறையில் நடத்திய உரையாடலை ஞாபகப் படுத்துங்கள் நாம் த்ரஸ்ட் லோடிங் பவர் லோடிங் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் இது IC என்ஜின் பேக்கப் புரோப்பலர் ஆல் ஓடக்கூடிய விமானம் நாம் த்ரஸ்ட் லோடிங் பற்றி விவாதிக்க மாட்டோம் எனவே நாம் இந்த விமானத்திற்கு பவர் லோடிங் என்ன எனவும் அறிய விரும்புகிறோம் இந்த விமானத்திற்கு பவர் லோடிங் ஒரு ஹார்ஸ் பவருக்கு 12 பவுண்டுகள் மீண்டும் நீங்கள் பதிவுகளில் கொடுக்கப்பட்டவைகளுடன் இவை பொருந்துகிறதா என புள்ளியியல் தரவுகளைக் கொண்டு சரி பார்த்துக் கொள்ளலாம் எனவே பவர் லோடிங் ஆனது ஒரு ஹார்ஸ் பவருக்கு 12 பவுண்டுகள் என்பதை மீண்டும் கூறுகிறேன் இப்பொழுது இங்கிருந்து நான் லேண்டிங் கியர்களையும் பார்க்க வேண்டும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவைகள் தான் ரியர் லேண்டிங் வீல்கள் எனவே ஒரு கருத்தியல் நபராக வீல் பேஸ் என்னவென நான் அறிய விரும்புகிறேன் ஏனெனில் நான் தற்பொழுது கருத்தியல் வடிவமைப்பை செய்து கொண்டிருக்கிறேன் மேலும் எனது இரண்டாவது பதிவின் படி வீல் பேஸ் சுமார் 5 77 அடி வீல் பேஸ் ஒரு த்ரஸ்ஹோல்டை விட குறைவாக உள்ளது என்பதை நீங்கள் புரிந்துகொள்ளலாம் விமானம் இதுபோல கவிழலலாம் இதைவிட அதிகமாக இருந்தாலும் இது நமக்கு உதவாது எனவே வடிவமைப்பாளர் இடம் சரியான மதிப்பு ஒன்று உள்ளது நீங்கள் வெவ்வேறு எடை வகை மற்றும் விங் வகைகளுக்கு உருவான புள்ளியியல் தரவுகளை பயன்படுத்தி மீண்டும் கண்டறியலாம் இந்த அடிப்படை பரிமாணங்கள் என்ன என்று நீங்கள் அறிந்தால் நீங்கள் எளிதாக ஒரு வரைபடத்தை கருத்தியல் வடிவில் உருவாக்கலாம் பின்பு இயற்பியல் விதிகளை சேர்த்து விமானத்தை நீங்கள் எப்படி பறக்க வேண்டும் என்பதன் படி உருவாக்கலாம் நான் விமானத்தை பற்றிய வரைபடத்தை என் மனதில் வரைய முயற்சிக்கும்போது இவை மட்டும் முக்கியமில்லை விங் பரப்பு எவ்வளவு அல்லது ஃப்யூஸலேஜ் பரப்பு எவ்வளவு ஃப்யூஸலேஜ் கன அளவு ஆகியவை மட்டுமல்லாமல் அவை ஒன்றைக் பொருத்து மற்றொன்று எவ்வாறு லோகேட் செய்யப்படும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவேண்டும் மனித உருவத்தில் படத்தை உங்களிடம் நான் வரையச் சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் இந்த அளவுகளின் விகிதத்தை கண்டறிய முயற்சிப்பீர்கள் அதன்படி நீங்கள் ஒரு விகித வரைபடத்தை உருவாக்க வேண்டும் இதன் காரணமாக அது ஒரு மனித உருவத்தைப் போன்று காட்சி அளிக்கும் இதேபோல் உங்களிடம் எந்த கோட்பாடு இருந்தாலும் இது ஒரு வழக்கமான விமானத்தைப் போன்று காட்சி அளிக்க வேண்டும் இதுவே நம் மனதிற்கு முதலில் வரவேண்டும் சரி இது என்னுடைய புரோபலர் எனில் காக்பிட்டில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும் பொதுவாக ஒரு பொது ஏவியேஷன் விமானத்திற்கு நான் விமானத்தின் மொத்த நீளத்துடன் தொடர்பு படுத்தியே இதனை கண்டறிய வேண்டும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இங்கிருந்து இதன் இறுதிப் புள்ளிக்கு உள்ள விமானத்தின் மொத்த நீளம் 28 அடி 3 அங்குலம் 28 அடி 3 அங்குலம் மேலும் இங்கிருந்து காக்பிட்டிற்கு உள்ள தூரம் தோராயமாக 3 அடி 9 அங்குலம் எனவே நீங்கள் இந்த வீதத்தை 20 அடி அதாவது 28 அடி என கண்டால் மொத்த நீளத்தை 28 அடி 3அங்குலமாக மாற்றவும் மேலும் இங்கிருந்து காக்பிட்டின் நீளம் மூன்று அடி 9 அங்குலங்கள் எனவே விகிதமானது சுமார் 20 முதல் 25 சதவீதத்திற்குள் இருக்கும் துல்லியமாக சொல்ல வேண்டுமென்றால் 22 சதவீதம் எனவே நான் வரைபடத்தை வரையும் போது இந்த அளவு சதவீதம் நீளத்தை காக்பிட்டின் தொடக்கப் புள்ளியில் வைக்க வேண்டும் என அறிவேன் பயணிகளைப் பொருத்து நான் பரிமாணங்களை அமைப்பேன் வழக்கமான விமானத்தின் உயர்ந்த விங்கிற்கு இது முக்கியம் இந்த உயர்ந்த விங் இங்கே ஏதோ ஓர் இடத்தில் இருந்து ஆரம்பமாகும் எனவே இது வரைதல் மற்றும் கருத்தியல் திட்ட படத்திற்கு மிக முக்கியமான தகவல் மேலும் நான் இதிலிருந்து அறிய முயற்சித்தாள் என் கிடைமட்ட ஸ்டெபிலைசரை எங்கே வைப்பது என்பதற்கான குறிப்பை இங்கிருந்து பெற முயற்சித்தால் மொத்த நீளம் 28 அடி 3 அங்குலம் மேலும் முனையிலிருந்து இந்த புள்ளிக்கு இது சுமார் 21 அடி 6 அங்குலம் எனவே இது 75 70 சதவீத அளவு இருக்கும் நீங்கள் கருத்து வடிவமாக்க முயற்சிக்கும் போது இது மிக முக்கியம் மேலும் ஒட்டுமொத்த நிலைத்தன்மை இன்மேல் இந்த பரிமாணங்கள் முக்கிய விளைவைக் கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் எவ்வாறு நாம் விமானத்தின் நிலைத்தன்மையை வடிவமைக்க போகிறோம் மேலும் நிலைத்தன்மை ஆனது கையாளப்படும் தரத்துடன் நேரடி தொடர்பு கொண்டிருக்கும் CG இன் லொக்கேஷன் என்னவென காண்பதும் முக்கியம் நீங்கள் நிலைத்தன்மை பகுதியை முடிக்கும்போது நாம் CG லொகேஷன் எங்கே இருக்குமென உங்களுக்கு காட்டுவோம் மீண்டும் விங்கிற்கு வந்தால் விங்க் ஆனது ஃப்யூசலெஜ் ரெஃபரன்ஸ் லைன்ற்கு இணையாக உள்ளதா அல்லது விங்கிற்கு செட்டிங் ஆங்கிள் உள்ளதா என உணர்வது அடுத்து முக்கியமான விஷயம் இது விங் ஆக இருந்தால் எவ்வாறு எது பொருத்தப்பட்டுள்ளது ஃப்யூசலெஜ் ரெஃபரன்ஸ் லைன்ற்கு இணையாகவா அல்லது இதற்கு செட்டிங் ஆங்கிள் கொடுக்கப்பட்டுள்ளதா இதை நாம் விங் செட்டிங் ஆங்கிள் என அழைக்கலாம் எனவே நான் இந்த விங்கை காண முயற்சிக்கையில் நிலைத்தன்மை பகுப்பாய்வின் போது நான் ஏன் விங் செட்டிங் ஆங்கிலை காண முயன்றேன் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் லிஃப்ட் மற்றும் கட்டுப்பாட்டு பண்புக் கூறுகளை உருவாக்க விங் செட்டிங் ஆங்கிள் முக்கிய பங்காற்று என்பதை நாம் காண்போம் எனவே பொதுவாக நீங்கள் கருத்தியல் திட்டப்படத்தை உருவாக்குகிறீர்கள் எனில் ஒன்று அல்லது 2 டிகிரி செட்டிங் ஆங்கிலை வைத்துக்கொள்வது நல்லது பிறகு இறுதி வடிவமைப்பில் உங்களுக்கு செட்டிங்கில் இருக்கலாம் உங்கள் வடிவமைப்பு தேவைகளைப் பொறுத்து செட்டிங் ஆங்கிள் கொடுக்காமலும் இருக்கலாம் இப்பொழுது வருவோம் நமக்கு விங் லோடிங் தெரியும் Vstall 2WS மேலும் விங் லோடிங் ஆனது சுமார் சதுர மீட்டருக்கு 1000 kg என்ற அளவு இருக்கும் எனவே நான் பின்வருமாறு எழுதுகிறேன் Vstall 21009 2 25 27 ms எனவே ஸ்டால் வேகமானது சுமார் 22 23 ஆக இருக்கும் மற்றும் ஃபிளாப்பின் அமைப்பு நிலையைப் பொறுத்து புறப்படும் வேகம் சுமார் 27 28 ஆக இருக்கும் எனவே நாம் அங்கே படித்தவற்றின் அடிப்படையில் இந்த எண்கள் அர்த்தமுள்ளவையாக உள்ளன இது விமானத்தின் மிக முக்கியமான பாகம் இது ஸ்டெபிலைசர் என அழைக்கப்படும் உங்களுக்கு தெரிந்திருக்க கூடும் எனவே ஒரு வடிவமைப்பாளராக இந்த அமைப்பை கருத்தியல் வடிவமாக நீங்கள் மாற்ற வேண்டுமெனில் நான் இது முழுமையும் கிடைமட்ட ஸ்டெபிலைசர் ஆக இருக்குமா எனவும் இந்தப் பகுதி எலிவேட்டர் ஆக இருக்குமா என்பதைக் காண வேண்டும் பின்பு நான் எத்தனை சதவீதம் பரப்பு எலிவேட்டராக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை காண முயற்சிக்க வேண்டும் இங்கே இதிலிருந்து இதன் அளவு ஸ்டெபிலைசர் இன் பரப்பில் சுமார் 30 முதல் 35 என்பதை காணலாம் எனவே நான் ஒரு வடிவமைப்பை கருத்தியல் வடிவமாக மாற்றும்போது சுமார் 30 சதவீதம் அளவு வைப்பேன் இருந்தபோதிலும் பகுப்பாய்வின் மூலமாக நாம் அதை கண்டறிவோம் மேலும் நாம் எந்த எண்ணை பகுப்பாய்வின் மூலம் பெற்றாலும் நான் அர்த்தம் உள்ளவற்றை பெறுகிறேனா இல்லையா என்பதை குறுக்கு பரிசோதனை செய்து பார்ப்பேன் இந்த எண்கள் வந்து வழக்கமான டெயிலை உறுதிப்படுத்துகிறதா இல்லையா எனவும் சோதிப்பேன் டெய்ல் எலிவேடரின் சில பகுதிகள் இங்கே ஏதோ ஒரு இடத்தில் உள்ளன என்பதையும் நாம் கண்டறிவோம் மேலும் ஏன் இது கொடுக்கப்பட்டுள்ளது ஏன் நிறைய விமானங்களில் இது இல்லாமல் இருக்கலாம் எனவே நாம் இந்த பகுதியை பற்றியும் மேலும் விமானத்தின் தரங்களை கையாள இது எவ்வாறு உதவப் போகிறது என்பதையும் பேசலாம் எனவே நாம் எலிவேடர் பற்றி பேசிக் கொண்டிருப்பதால் இந்த முழு விமானத்தின் CG லொகேஷன் என்ன என்பதை அறிவதும் அவசியம் இதுவும் மேற்கொள்ளப்படவேண்டிய மிக முக்கியமானதொரு அப்சர்வேஷன் இந்த CG இன் லொகேஷன் இந்த லேண்டிங் கியருக்கு மிகவும் அருகில் ஏதோ ஓரிடத்தில் இருக்க வேண்டும் மேலும் இந்த CG ன் லொகேஷன் ரியர் லேண்டிங் கியருக்கு சற்று தள்ளி இருக்க வேண்டும் CG ஆனது உங்களுடைய லேண்டிங் கியருக்கு பின்னால் உள்ளது எனில் விமானம் இவ்வாறு வந்து அடிபடும் போக்கு இருக்கும் மேலும் இங்கே பரிமாணங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் CG ஆனது மிகுந்த உட்புற நிலைக்கு சுமார் 8 5 அடி ஆகவும் லேண்டிங் கியர் ஆனது சுமார் 9 அடி ஆகவும் இருக்கும் இவைகள் தோராய எண்கள் எனவே உங்களுக்கு என்ன கூறப்படுகிறது என்றால் முதலில் CG ஆனது ஆட்கள் எங்கே இருக்கிறார்களோ அதற்கு அருகில் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மற்றும் காக்பிட் போன்றவைகள் இங்கேயும் இருக்க வேண்டும் மேலும் CG லொகேஷன் ஆனது ரியர் லேண்டிங் கியருக்கு சற்று தள்ளி இருக்க வேண்டும் எனவே இதுவும் நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் ஒரு விமானத்தை பார்க்கும்போது இப்பொழுது மற்றொரு கேள்வி நம் மனதிற்கு வருகிறது நாம் நீளம் மற்றும் ஸ்பேன் விகிதம் என்ன எனவும் நீளத்தையும் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இது ஸ்பேன் எனில் நீளம் என்ன வழக்கமாக இதற்கு விகிதம் என்ன எடுத்துக்காட்டாக விமானத்தின் மொத்த நீளம் 28 அடி மூன்று அங்குலம் மேலும் ஸ்பேன் சுமார் 36 அடி எனவே 36 வகுத்தல் 28 அடி எனவே சுமார் 70 75 சதவீதம் இதுவே நீளம் மற்றும் ஸ்பேன் விகிதம் அதாவது முதன்மை கருத்தியல் வடிவமைப்பை தொடங்க நீங்கள் நீளத்தை ஸ்பேனின் 75 சதவீதமாக வைத்துக்கொள்ளலாம் இது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் இதனை நீங்கள் மனதில் நன்கு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் மற்றொரு கேள்வி நம் மனதில் வருகிறது விட்டம் என்ன ஃப்யூசலேஜின் அதிகபட்ச விட்டம் என்ன அது எத்தனை பயணிகளை நீங்கள் கொண்டு செல்லப் போகிறீர்கள் என்பதை பொறுத்தது என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள் ஆனால் இந்த 6 சீட்டர்களில் இவ்வகையான விமானத்திற்கு அகலமானது சுமார் 50 அங்குலங்கள் இருக்கும் 50 அங்குலங்கள் என்பது 4அடி மேலும் உயரமானது சுமார் 43 அங்குலங்கள் சுமார் மூன்று புள்ளி சில அளவு கொண்ட அடி எனவே 50 அங்குலம் மற்றும் 30 அங்குலம் இவையே ஃப்யூசலேஜின் குறுக்குவெட்டு அகலம் மற்றும் உயரம் ஆகும் எனவே இவ்வகையான விமானத்திற்கு நீங்கள் ஃப்யூசலேஜின் வழியாக நடந்து செல்ல மாட்டீர்கள் நீங்கள் சென்று சிறு பகுதிகள் வழியாக சென்று பின்பு அமர்வீர்கள் ஆனால் ஏர்பஸ் அல்லது போயிங் அல்லது பெரிய விமானத்திற்கு நீங்கள் ஃப்யூசலேஜின் வழியாக நடந்து செல்ல வேண்டும் எனவே அவைகளின் விட்டம் அதிகம் எனவே அவற்றின் தேவைகள் வேறு ஆனால் நீங்கள் சரியான லீஃப்டை உருவாக்கிக் கொண்டிருக்கும் வரையில் ஏரோடைனமிக்ஸ் இன் பார்வையில் இது பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தாது நான் இதன் நீளத்தை பற்றி பேசத் தொடங்கினோம் என்பதை நினைவு கொள்ளுங்கள் ஏனெனில் நாம் எவ்வாறு கிடைமட்ட டெயிலை லோகேட் செய்வது அதன் அளவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை காண முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் நாம் அந்த கருத்தியல் கட்டத்தை காட்சிப்படுத்தி கண்டுகொள்ள மிகச் சிறந்த வழியாக VH எனப்படும் டெயில் கன அளவு விகிதத்தை காண வேண்டும் என்பதுதான் என முடிவு செய்தோம் எனவே டெயில் கன அளவு விகிதத்திற்கு புள்ளியியல் விவரமாக நான் சில மதிப்புகளை கொடுப்பேன் டெயில் கன அளவு விகிதத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் எனவே மீண்டும் செயில் விமானம் பொது ஏவியேஷன் இரட்டை டர்போ ப்ரோப் பின்பு ஜெட் போக்குவரத்து விமானம் ஆகியவைகளுக்கு நாம் சில ரெப்ரஷன்டேடிவ் எண்களை கொடுப்போம் இங்கே CHT கிடைமட்ட டெயிலுக்கான டெயில் கன அளவு விகிதம் மற்றும் CVT செங்குத்து டெயிலுக்கான டெயில் கன அளவு விகிதம் மேலும் நாம் CHT ஐ வரையறுப்போம் CHT LHTSHT cwSW மற்றும் CVT LVTSVT bWSW செங்குத்து டெயில் கன அளவு விகிதமானது ஸ்பேனைக்கொண்டு பரிமாணம் அற்றதாக்கப்பட்டுள்ளது கிடைமட்ட டெயில் கன அளவிற்கு மாறாக கார்டை கொண்டு பரிமாணம் அற்றதாக மாற்ற நாம் முயற்சிக்கிறோம் மிக சரியாக சராசரி ஏரோடைனமிக் கார்டு எனவே இந்த அளவுகள் செயில் விமானத்திற்கு சுமார் 0 5 பொது ஏவியேஷனுக்கு 0 7 இரட்டை டர்போ ப்ரோப் ற்கு 0 9 1 0 மற்றும் இது 0 02 0 04 0 09 இவைகள் கன்சர்வேட்டிவ் எண்கள் குறிப்பாக இங்கு இவை கன்சர்வேட்டிவ் பக்கத்தில் உள்ளன ஆனால் ஒரு கருத்தியல் கட்டத்தில் நீங்கள் இதை பயன்படுத்துவீர்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் எவ்வளவு LHT ஐ வரலாற்று பூர்வமாக நான் எடுக்க வேண்டும் சில வழிகாட்டுதல்கள் உள்ளன இந்த LHT இன் அர்த்தம் lt அதாவது பொதுவாக இது டெயிலின் a c of the tail மற்றும் விமானத்தின் CG க்கும் இடைப்பட்ட தொலைவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நமக்கு CG எங்கே இருக்கும் என தெரியாததால் நாம் விங்கின் a c of the wing இலிருந்து டெயிலின் a c க்கு உள்ள தொலைவை எடுத்துக்கொள்வோம் மேலும் விங்கின் a c மற்றும் CG ஆகியவை மிக நெருக்கமாக இருக்கும் என நாம் அறிவோம் LHT ஒரு வழிகாட்டுதலாக ஒரு ஃபிரண்ட் மௌண்ட்டடு என்ஜின் க்கு L ஐ நீங்கள் ஃப்யூஸலேஜ் நீளத்தின் 60 சதவீதமாக எடுத்துக்கொள்ளலாம் இதனால்தான் இதற்கு வரும் முன்பே ஃப்யூஸலேஜ் நீளம் என்ன இருக்கும் என்று காண்போம் என கூறினோம் இந்த எஞ்சின் விங்கில் இருந்தால் விங் மௌண்ட்டடு எஞ்சின் எனில் L ஐ ஃப்யூஸலேஜ் நீளத்தில் சுமார் 50 முதல் 55 சதவீதமாக நீங்கள் எடுப்பீர்கள் மேலும் செயில் விமானத்திற்கு நீங்கள் L ஐ ஃப்யூஸலேஜ் நீளத்தின் 65 சதவீதமாக எடுத்துக் கொள்வீர்கள் எனவே இதுதான் பொதுவான எண் ஏன் இது முக்கியம் நான் ஒரு செயில் அல்லது பொது ஏவியேஷன் விமானத்தை வடிவமைக்கிறேன் என வைத்துக்கொள்வோம் சரி 7 என எனக்கு தெரியும் உடனடியாக 0 7 ஆனது LHT க்கு சமம் என நான் எழுதுகிறேன் LHT ஐ நான் இதிலிருந்து பெறுகிறேன் எனவே இது தெரிந்துவிட்டது நான் SHT என்னவென கண்டறிய வேண்டும் எனக்கு தெரிய வேண்டியதை C பார் ஆல் வகுக்கிறேன் முன்பே நான் விங்கை வடிவமைத்து இருப்பதால் விங் பரப்பளவு எனக்கு தெரியும் எனவே நீங்கள் எவ்வளவு டெயில் பரப்பு தேவை என்பதை எளிமையான கருத்தியல் கட்டத்திலேயே சுலபமாக கண்டறியலாம் பிறகு வடிவமைப்பாளர் என்ன செய்கிறார் எந்த எண் இதில் கிடைத்தாலும் முழு விங் பரப்புடன் ஒப்பிடும்போது இந்த டெயில் பரப்பின் சதவீதம் என்ன என்பதை சோதிக்கிறார் எனவே இங்கே புள்ளியியல் தரவுகள் உள்ளன மேலும் இங்கே 15 சதவீதம் 20 சதவீதம் அல்லது 4 சதவீதம் 2 சதவீதம் ஆக மட்டும் இருக்கலாம் எனவே இது வடிவமைப்பாளருக்கு சரியான திசையில் இருக்கிறோமா இல்லையா என்ற உணர்வை கொடுக்கும் நாம் இதைப் பற்றியும் பேசுவோம் ஆனால் இதில் முதல் எண்ணை எவ்வாறு பெறுவது என்பது மட்டுமே உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது பிறகு இடைநிலை கட்டத்தில் இருப்பவற்றை சரிபார்க்கும் செயல்பாடும் நாம் சரியாக செல்கிறேனா இல்லையா என்பதை சரிபார்க்கும் செயல்பாடும் உள்ளது இவைகள்தான் உங்களுக்கு அதிகப்படியான உணர்வுகளைக் கொடுக்கும் புள்ளியியல் தரவுகள் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் என்ன சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் சரியான திசையில் செல்கிறீர்களா இல்லையா என்பதை உறுதி செய்ய உங்களிடம் எப்பொழுதும் ஒரு பேஸ் லைன் விமானம் அருகில் இருக்க வேண்டும் இந்த பின்புலத்துடன் இப்பொழுது எலிவேட்டர் பரப்பு எவ்வளவு எய்லரான் பரப்பு எவ்வளவு எவ்வாறு கருத்தியல் நிலையில் முடிவு செய்வது ரூடர் பரப்பை நான் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகியவைகளில் மிகுந்த திட்டவட்டமாவோம் எனவே அளவுகள் சரியான விகிதமாக உள்ள என்னுடைய முதல் கருத்தியல் விமானத்தை ஒரு பேனா மற்றும் பென்சில் உடன் சில தகவல்களை கொண்டு என்னால் வரைய முடியவேண்டும் பின்பு நாம் இறுதி பகுப்பாய்வுக்கு சென்று சில சரிசெய்தல்களை மேற்கொள்ள வேண்டும் எனவே அடுத்த ஒன்று அல்லது இரண்டு விரிவுரைகளில் எவ்வாறு இந்த எண்களை பெறுவது என்பதை எடுக்கிறேன் மேலும் சரியான விகிதங்களில் காட்சியளிக்கும் ஒரு விமானத்தின் நல்ல திட்டப்டத்தை எவ்வாறு வரைவது என்பதையும் எடுக்கிறேன்